முன்னதாக ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களின் சில அடிப்படை அம்சங்களையும் சில எளிய ஸ்கேட்யூலர் ஆன கிளாக் டிரவன் ஸ்கேட்யூலர்களையும் ஈவண்ட் டிரவன் ஸ்கேட்யூலர்களையும் பார்த்தோம் ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர் எளிமையானது மற்றும் நடைமுறை பயன்பாடுகளின் கோரிக்கைகளை பூர்த்தி செய்யக்கூடியது இது பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் நாம் கண்டறிந்தோம் அனைத்து வணிக ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களும் ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலிங் ஐ ஆதரிக்கின்றன ஆனால் ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர்களின் கலந்துரையாடலில் பணிகள் இண்டிபெண்டன்ட் ஆனவை என்று கருதினோம் அதாவது அவை அவற்றின் சொந்த லோக்கல் டேட்டா கொண்டு செயலாக்குகின்றன மேலும் இந்த டாஸ்க்குகளின் இடையே எந்த தகவல்தொடர்புகளும் இல்லை ஆனால் ஒவ்வொரு ரியல் அப்ளிகேஷனிலும் பணிகள் ரிசோர்ஸ் ஷேரிங் செய்து கொள்ள வேண்டும் இந்த பதிவில் காம்ப்ளக்ஸ்சிடியை அறிமுகப்படுத்தும் ரிசோர்ஸ் ஷேரிங் பற்றி விவாதிப்போம் மற்றும் டாஸ்க் ஷெட்யூலிங் அனாலிசிஸ் மாற்றப்பட வேண்டும் ரிசோர்ஸ் ஷேரிங் செய்து கொள்ள புதிய அல்காரிதம்கள் தேவைப்படுகின்றன எந்த நேரத்தில் ஒரு பணி இயங்க வேண்டும் என்பதே ஷெட்யூலிங் ஆகும் CPU ஐ ஒரு ரிசோர்ஸ் என நாம் கருதினால் CPU ஒரு சீரியலி ரியூசபில் ரிசோர்ஸ் என்று கூறலாம் அதாவது எந்த நேரத்திலும் ஒரு பணியால் CPU இல் எக்சீக்யூட் ஆக முடியும் ஆனால் அதே நேரத்தில் அங்கு எளிமைப்படுத்தும் விஷயம் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் அதாவது CPU இல் எக்சீக்யூட் ஆகும் ஒரு பணியை அதன் முடிவின் சரியான தன்மை பாதிக்கப்படாமல் எந்த நேரத்திலும் பிரீஎம்ட் செய்ய முடியும் என்பதே ஆகும் வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால் CPU ஒரே நேரத்தில் ஒரு பணியால் மட்டுமே பயன்படுத்த முடியும் என்றாலும் அதிக ப்ரையாரிட்டி பணி இருக்கும்பொழுது குறைந்த ப்ரையாரிட்டி பணியைத் பிரீஎம்ட் செய்யலாம் பின்னர் அதை பிரீஎம்ட் செய்த இடத்திலிருந்தே மீண்டும் எக்சீக்யூட் செய்யலாம் இருப்பினும் நமது முடிவுகள் சரியாகவே இருக்கும் ஆனால் இங்கே தொடர்ச்சியாக ரீயூஸ் செய்ய முடியாத ரிசோர்ஸ்களை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் அவை நான்பிரீஎம்டபல் ரிசோர்ஸ் எனப்படுகிறது மற்றும் க்ரிட்டிக்கல் செக்ஷன் பற்றியும் நாம் பார்க்கலாம் நான்பிரீஎம்டபல் ரிசோர்ஸ் என்றால் ஒரு பணி ஒரு ரிசோர்ஸ் ஐ பயன்படுத்தும்போது அதை எந்த நேரமும் பிரீஎம்ட்ட செய்ய இயலாது அந்தப் பணி ரிசோர்ஸ் பயன்பாட்டை நிறைவு செய்யும் வரை காத்திருக்க வேண்டும் பைல் டேட்டா ஸ்ட்ரக்சர் டிவைஸ் போன்றவை நான்பிரீஎம்டபல் ரிசோர்ஸ் வகை எடுத்துக்காட்டுகளாகும் ஒரு பணி அவற்றை பயன்படுத்தத் துவங்கினால் முடிவுகள் சீரானதாக இருக்கும் வரை அதைப் பயன்படுத்த வேண்டும் அதன் பின்னர் மட்டுமே அவற்றை பிரீஎம்ட்ட செய்ய முடியும் பைல் டேட்டா ஸ்ட்ரக்சர் டிவைஸ் போன்றவை நான் பிரீஎம்டபல் ரிசோர்ஸ் வகையின் எடுத்துக்காட்டுகள் ஒரு பணி ஒரு முறை இந்த ரிசோர்ஸ்சை பயன்படுத்தத் தொடங்கினால் அது முற்றிலும் முடிக்கப்பட வேண்டும் அல்லது பிரீஎம்ட்ட செய்ய படுவதற்கு முன் ஒரு லாஜிக்கல் என்டை அடையவேண்டும் இல்லையெனில் முடிவுகள் இன்கன்சிஸ்டன்ட் ஆகிவிடும் எடுத்துக்காட்டாக ஒரு டேட்டா அரே உள்ளது ஒரு பணி அதில் சில பகுதிகளை மட்டுமே மாற்றுகிறது அல்லது சில பகுதிகளைப் ரீட் செய்துள்ளது என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் அது ரைட் செய்வதற்கு முன்பு நாம் அதை பிரீஎம்ட் செய்துவிடுகிறோம் மற்றொரு பணி ரிசோர்ஸ் பயன்படுத்தத் தொடங்கி அந்த டேட்டா ஸ்டரக்சர் ஐ ஓவர்ரைட் செய்கிறது இப்பொழுது அதைப் ரீட் செய்த பணி பழைய டேட்டாவைப் வைத்துள்ளது எனவே அது இன்கன்சிஸ்டன்ட் ஆகிறது ஏனென்றால் அது டேட்டாவை ரீட் செய்திருக்க வேண்டும் பின்னர் முடிவை திருப்பித் தந்திருக்க வேண்டும் அவ்வாறெனில் அது கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்யை விட்டு வெளியேறியிருக்கும் அடுத்து எழும் கேள்வி க்ரிட்டிக்கல் செக்ஷன் பற்றியது அடிப்படையில் ஒரு க்ரிட்டிக்கல் செக்ஷன் என்பது ப்ரோக்ராமில் ஒரு பகுதி இதில் சில நான் பிரீஎம்டபல் ரிசோர்ஸ் கையாளப்பட்டு ரீட் மற்றும் ரைட் செய்யப்படுகிறது இதைப்போன்ற ஒரு கோடுசெக்சன் ஒவ்வொரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் புத்தகத்திலும் க்ரிட்டிக்கல் செக்ஷன் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் ஒரு பணி அதன் க்ரிட்டிக்கல் செக்ஷனை எக்சீக்யூட் செய்யும் போது அதை பிரீஎம்ட் செய்யக்கூடாது என்பதை நாம் அறிவோம் ஏனெனில் ஒரு பணி ஏற்கனவே அதன் க்ரிட்டிக்கல் செக்ஷனுக்குள் இருக்கும்பொழுது அதன் க்ரிட்டிக்கல் செக்ஷனை நாம் செயல்படுத்துவதன் மூலம் பிரீஎம்ட் செய்யப்படுகிறது பின்னர் முடிவு இன்கன்சிஸ்டன்ட் ஆகும் பாரம்பரிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் க்ரிட்டிக்கல் செக்ஷன் பகுதியை செயல்படுத்தும் தீர்வை குறித்து கேள்வி எழுகிறது அதுதான் செமாஃபோர் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் ரிசோர்ஸ் ளை பகிர்ந்து கொள்ளும் ரியல் டைம் அப்ளிகேஷன் ல் நாம் உண்மையில் செமாஃபோரைப் பயன்படுத்த முடியாது செமாஃபோர் ரியல் டைம்ப அப்ளிகேஷன் ல் கடுமையான இரண்டு மோசமான சிக்கல்களை ஏற்படுத்துகிறது அவை ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் மற்றும் அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் பணியின் டெட்லைன் ஐ இழக்கச் செய்து அப்ளிகேஷனை தோல்வியுற செய்யும் க்ரிட்டிக்கல் செக்ஷன் யை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் பணிகளுக்கு ஒரு பாரம்பரிய ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் தீர்வை பயன்படுத்தினால் எழும் இரண்டு முக்கியமான சிக்கல்கள் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் மற்றும் அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் இந்த இரண்டு சிக்கல்கள் பின்வருமாறு முதலில் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் பற்றி விவாதிப்போம் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் பற்றி புரிந்துகொள்ள ஒரு டாஸ்க் இன்ஸ்டன்ஸ் அதன் க்ரிட்டிக்கல் செக்ஷனை செயல்படுத்துகிறது என்று வைத்துக் கொள்வோம் அதன் க்ரிட்டிக்கல் செக்ஷன்யை அது செயல்படுத்துகிறது என்பதை அறிந்திருப்பதால் அதைத் தடுக்க முடியாது இந்த நோக்கத்திற்காக செமாஃபோர் போன்ற ஒரு தீர்வைப் நாம் பயன்படுத்துகிறோம் என்று வைத்து கொள்ளலாம் எனவே பணி செமாஃபோரை அழைக்கிறது அதன் பின்னர் க்ரிட்டிக்கல் செக்ஷனை பயன்படுத்தத் தொடங்குகிறது ஆனால் க்ரிட்டிக்கல் செக்ஷன்யை எக்சீக்யூட் செய்யும் போது பணியைத் தடுக்க முடியாது என்பதால் இதற்கிடையில் தயாராகிவிட்ட அதிக ப்ரையாரிட்டி பணி தொடர்ந்து காத்திருக்க வேண்டியிருக்கும் ஏனெனில் அதனால் க்ரிட்டிக்கல் செக்ஷன்யை எக்சீக்யூட் செய்யும் பணியைத் தடுக்க முடியாது ஒரு க்ரிட்டிக்கல் செக்ஷனை எக்சீக்யூட் செய்யும் பணி மிகக் குறைந்த ப்ரையாரிட்டி பணியாக கூட இருக்கலாம் ஆனால் அது முன்னதாக எக்சீக்யூட் செய்யும் பணி செமாஃபோரை விடுவிக்க வேண்டி காத்திருக்கிறது இதனால் இந்த நிலைமை ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் என அழைக்கப்படுகிறது சுருக்கமாக ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் என்ற சொல் குறைந்த ப்ரையாரிட்டி பணி அதன் க்ரிட்டிக்கல் செக்ஷன் யை செயல்படுத்தும்போது அதிக ப்ரையாரிட்டி பணி குறைந்த ப்ரையாரிட்டி பணியைத் தடுக்க இயலாமல் காத்திருப்பதைக் குறிக்கிறது அதிக ப்ரையாரிட்டி பணி தயாராக இருந்து அதற்கு ரிசோர்ஸ் தேவையில்லை என்றால் அதனால் செயல்பட முடியும் ஆனால் அதிக ப்ரையாரிட்டி பணிக்கு ரிசோர்ஸ் தேவை என்றால் குறைந்த ப்ரையாரிட்டி பணி அதன் ரிசோர்ஸ்களைப் பயன்படுத்துவதைத் தடுக்க முடியாது மேலும் குறைந்த ப்ரையாரிட்டி பணி ரிசோர்ஸ்சை வெளியிட அதிக ப்ரையாரிட்டி பணி காத்திருக்கிறது ப்ரையாரிட்டி இன்வர்ஷனிற்கு ஒரு எடுத்துக்காட்டு பின்வருமாறு குறைந்த ப்ரையாரிட்டி பணி TL ஒரு ரிசோர்ஸ் R ஐ வைத்திருக்கிறது மற்றும் R ஐ கொண்டு சில கம்புடேஷன் செய்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இந்த R உண்மையில் சார்டு நான் பிரீஎம்டபல் ரிசோர்ஸ் ஆகும் மேலும் அதிக ப்ரையாரிட்டி பணிக்கு அந்த ரிசோர்ஸ் தேவை ஆனால் குறைந்த ப்ரையாரிட்டி பணி உண்மையில் ரிசோர்ஸ் பயன்படுத்தி முடித்து செமாஃபோரை வெளியிடும் வரை அதிக ப்ரையாரிட்டி பணி அந்த ரிசோர்ஸ் இடத்தில் அணுக முடியாது எனவே அதிக ப்ரையாரிட்டி பணி காத்திருக்கும் மற்றும் குறைந்த ப்ரையாரிட்டி பணி நீண்ட காலமாக ரிசோர்ஸ்சை தன்வசம் வைத்திருந்தால் அதிக ப்ரையாரிட்டி பணி அதன் டெட்லைனை இழக்கப் போகிறது ஆனால் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் மிகவும் மோசமானது அல்ல என்பதைக் இனி காண்போம் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் சிக்கலை கவனமான டிசைன் மூலம் தீர்க்க முடியும் ஆனால் அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் பிரச்சினை தீர்க்க கடினமாக இருக்கும் முதலில் அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் பற்றி புரிந்துகொள்வோம் பின்னர் தீர்ப்பதற்கான சிரமத்தையும் அதன் பின்னர் அதற்கான தீர்வையும் காண்போம் அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் புரிந்துகொள்ள தேவைப்படும் சூழ்நிலை பின்வருமாறு நம்மிடம் குறைந்த ப்ரையாரிட்டி பணி உள்ளது அது ஒரு ரிசோர்ஸ் வைத்திருக்கிறது அதைக்கொண்டு அதன் க்ரிட்டிக்கல் செக்ஷன் யை செயல்படுத்துகிறது இதற்கிடையில் அதிக ப்ரையாரிட்டி பணி அந்த ரிசோர்ஸ் வேண்டி காத்திருக்கிறது ஏனெனில் குறைந்த ப்ரையாரிட்டி பணி ரிசோர்ஸ் வைத்திருக்கிறது மேலும் அப்பணி அந்த ரிசோர்ஸ் பயன்பாட்டை நிறைவு செய்வதற்கு முன்பு அதைத் தடுக்க முடியாது என்ற காரணத்தினால் அதிக ப்ரையாரிட்டி பணி காத்திருக்கிறது இது ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் ரிசோர்ஸ் தேவை இல்லாத பல இன்டர்மீடியட் ப்ரையாரிட்டி டாஸ்க் இயங்கலாம் மேலும் அவை CPU ஐ பயன்படுத்தலாம் இந்த சூழ்நிலையில் அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் எழுகிறது ரிசோர்ஸ் தன்னகத்தே வைத்து இருந்தாலும் குறைந்த ப்ரையாரிட்டி பணி அதன் எக்சிக்யூஷனில் முன்னேற முடியாது ஏனெனில் இன்டர்மீடியட் ப்ரையாரிட்டி டாஸ்க் CPU இல் தொடர்ந்து இயங்குகின்றன இதற்கிடையில் அதிக ப்ரையாரிட்டி பணியும் காத்திருக்கிறது ஆகையால் இது ஒரு மோசமான சூழ்நிலை ஏனெனில் குறைந்த ப்ரையாரிட்டி பணி ஒரு ரிசோர்ஸ் தன்னிடத்தில் வைத்திருக்கிறது மற்றும் அதிக ப்ரையாரிட்டி பணி காத்திருக்கிறது இது ஒரு எளிய ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் ஆகும் குறைந்த ப்ரையாரிட்டி பணி CPU பயன்படுத்துவதைத் தடுக்கும்போது அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் நிலைமை ஏற்படுகிறது எனவே குறைந்த ப்ரையாரிட்டி பணி அதன் ரிசோர்ஸ் பயன்பாடுகளுடன் முன்னேற முடியாது மற்றும் இன்டர்மீடியட் ப்ரையாரிட்டி டாஸ்க் CPUவில் தொடர்ந்து இயங்குகிறது பின்வரும் எடுத்துக்காட்டு அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷனை விளக்குகிறது இங்கே ஒரு பச்சை பெட்டியாக காட்டப்பட்டுள்ள ஒரு ரிசோர்ஸ் நம்மிடம் உள்ளது மேலும் எக்சிக்யூட் ஆகும் T10 பணி குறைந்த ப்ரையாரிட்டி கொண்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் எக்சிக்யூட் ஆன சிறிது நேரம் கழித்து அதற்கு சார்டு நான் பிரீஎம்டபல் ரிசோர்ஸ் தேவைப்படுகிறது ரிசோர்ஸ் கிடைப்பதால் T10 ரிசோர்ஸ்சை பயன்படுத்தத் தொடங்குகிறது ஆனால் அது ரிசோர்ஸ்சை பயன்படுத்தத் தொடங்கிய பிறகு மிக அதிக ப்ரையாரிட்டி பணி T2 எக்சிக்யூட் செய்யத் தொடங்குகிறது அதற்கு இப்போது ரிசோர்ஸ் தேவை ஆனால் T10ஐ பிரீஎம்ட் செய்ய முடியாது ஆகையால் அதிக ப்ரையாரிட்டி பணியாக இருக்கும் T2 ரிசோர்ஸ் வேண்டி காத்திருக்கிறது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக T3 T5 போன்ற பிற பணிகள் T10 ஐ விட அதிக ப்ரையாரிட்டி யைக் கொண்டுள்ளன இதனால் அவை CPU பயன்படுத்த தொடங்குகின்றன இவை T10 விட அதிக ப்ரையாரிட்டி கொண்டவை என்பதால் T10 பிரீஎம்ட் செய்யப்படுகிறது மேலும் T10 அதன் எக்சிக்யூஷனை முடிக்க முடியாது இதற்கிடையில் T2 காத்துக் கொண்டே இருக்கிறது இங்கே T2 T10க்காகக் காத்திருக்கும்போது ஒரு எளிய ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் ஏற்படுகிறது ஆனால் பின்னர் T2ஐ விட குறைந்த ப்ரையாரிட்டி கொண்ட பணிகள் எக்சீக்யூட்த் தொடங்கும் போது அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் ஏற்படுகிறது ஏனெனில் அவை T10ஐ விட அதிக ப்ரையாரிட்டி கொண்டவை மற்றும் T2 T10 இடையே பல ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் ஏற்படுகிறது பின்னர் T5 T3 T7 போன்றவற்றுடன் எடுத்துக்காட்டாக இங்கே x ஆக்சிஸ் CPUஐப் பயன்படுத்தும் பணி மற்றும் அவை எவ்வளவு நேரம் CPUஐப் பயன்படுத்துகிறது என்பது பிளாட் செய்யப்பட்டுள்ளது Y ஆக்சிஸ் பணி பிளாட் செய்யப்பட்டுள்ளது T1 மிக உயர்ந்த ப்ரையாரிட்டி மற்றும் T6 மிகக் குறைந்த ப்ரையாரிட்டி மற்றும் T2 T3 T4 T5 போன்றவை இடைநிலை ப்ரையாரிட்டி பணிகளாகும் தொடக்கத்தில் T6 அதிக நேரம் எக்சிக்யூஷன் ஆக தொடங்குகிறது சிறிது நேரத்திற்குப் பிறகு அதற்கு ஒரு நான் பிரீஎம்டபல் ரிசோர்ஸ் தேவைப்படுகிறது மேலும் இது ஒரு க்ரிட்டிக்கல் ரிசோர்ஸ் CR ஆகும் வேறு எந்த பணியும் க்ரிட்டிக்கல் ரிசோர்ஸ் பயன்படுத்தாததால் அதை T6 லாக் செய்து பயன்படுத்த தொடங்குகிறது ஆனால் சிறிது நேரம் கழித்து T1 தயாராகி எக்சீக்யூட் ஆக தொடங்குகிறது T1 அதிக ப்ரையாரிட்டி பணி எனவே இது T6 ஐ பிரீஎம்ட் செய்கிறது CPUஐப் பயன்படுத்தத் தொடங்குகிறது மேலும் எக்சீக்யூட் ஆக தொடங்குகிறது ஆனால் எக்சிக்யூஷனிற்கு சிறிது நேரம் கழித்து அதற்கு க்ரிட்டிக்கல் ரிசோர்ஸ் CR தேவைப்படுகிறது ஆனால் T6 ஆல் CR வெளியிடப்படும் வரை அதற்கு CR கிட்டாது எனவே பணி T1 காத்திருக்கிறது இதற்கிடையில் T2 T3 T4 போன்ற ரிசோர்ஸ் தேவையில்லாத பணிகள் தயாராகிவிட்டன முதலில் T5 தயாராகிவிட்டது மேலும் T1 க்ரிட்டிக்கல் ரிசோர்ஸ்ஐ பிளாக் செய்தவுடன் T5 தனது எக்சிக்யூஷன் ஐ தொடங்குகிறது ஆனால் சிறிது நேரம் கழித்து T3 தயாரானதும் அது எக்சிக்யூஷன் ஐ தொடங்குகிறது சிறிது நேரம் கழித்து T4 தயாராகி எக்சிக்யூஷன் ஐ தொடங்குகிறது பின்னர் T2 தயாராகி எக்சீக்யூட்த் தொடங்குகிறது மீண்டும் T5 இன் அடுத்த இன்ஸ்டன்ஸ் தயாராகி எக்சிக்யூஷன் ஐ தொடங்குகிறது இவை அனைத்தும் T6 காத்திருக்கும்போது நிகழ்கிறது க்ரிட்டிக்கல் ரிசோர்ஸ் பயன்பாட்டை அதனால் உண்மையில் முடிக்க முடியாது ஆனால் நீண்ட காலத்திற்குப் பிறகு மற்றும் பல ப்ரையாரிட்டி இன்வர்ஷன்களுக்கு பிறகு அதாவது இந்த பணி ஒவ்வொன்றும் T1க்கு ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் ஏற்படுத்துகிறது பணி T6 ரிசோர்ஸ்ஐ பெற்று செயல்படுத்தத் தொடங்குகிறது சிறிது நேரத்திற்குப் பிறகு அது ரிசோர்ஸ்சை ரிலீஸ் செய்கிறது அதாவது CRஐ அன்லாக் செய்கிறது அப்பொழுது தான் T1 பணி எக்சிக்யூஷனை தொடங்க முடியும் T1 பணி பல ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் மாற்றத்திற்கு உட்பட்டுள்ளது மிக மோசமான நிலையில் T6 ஒருபோதும் CPUஐப் பெறாது மற்றும் T1 அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் பெறக்கூடும் அங்கு அது எத்தனை இன்வர்ஷன்களுக்கு உட்படும் என்று நமக்குத் தெரியாது அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் ரியல் டைம் அப்ளிகேஷன்களில் ஒரு முக்கியமான சிக்கலாகும் கடந்த காலங்களில் பல அப்ளிகேஷன் கள் தோல்வியுற்றன ஏனெனில் அவை அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் சிக்கலை கவனித்துக் கொள்ள முடியவில்லை இங்கே குறைந்த ப்ரையாரிட்டி பணி TL என்பது நான் பிரீஎம்டபல் ரிசோர்ஸ் Rஐ வைத்திருக்கிறது ஆகவே சிறிது எக்சிக்யூஷன் நேரத்திற்குப் பிறகு TL அதன் க்ரிட்டிக்கல் செக்ஷன் ஐ செயல்படுத்துகிறது மற்றும் நான்பிரீஎம்டபல் ரிசோர்ஸ் R ஐ பயன்படுத்துகிறது எனவே x ஆக்சிஸ் என்பது டைம் ஆக்சிஸ் ஆகும் அதிக ப்ரையாரிட்டி பணி தயாராகிறது அதன் சிறிது எக்சிக்யூஷன் நேரம் கழித்து அதற்கு ரிசோர்ஸ் R தேவைப்படுகிறது ஆனால் TL ஏற்கனவே அதை லாக் செய்துள்ளதால் அதிக ப்ரையாரிட்டி பணி குறைந்த ப்ரையாரிட்டி பணி TL R ஐ ரிலீஸ் செய்யும் வரை காத்திருக்க தான் வேண்டும் இதற்கிடையில் TL ஐ விட அதிக ப்ரையாரிட்டி ஆனால் TH ஐ விட குறைந்த ப்ரையாரிட்டி பணிகள் தொடர்ந்து எழுகிறது மற்றும் எக்சீக்யூட் ஆகின்றன இதனால் TL CPU ஐப் பெற முடியாது எனவே இது நான்பிரீஎம்டபல் ரிசோர்ஸ் பயன்படுத்தி அதன் எக்சிக்யூஷன் ஐ முடிக்க முடியாது இதன் விளைவாக அதிக ப்ரையாரிட்டி பணி பல இன்வர்ஷன் பாதிப்புகளுக்கு ஆளாகிறது மேலும் அது எத்தனை முறை பாதிக்கப்படும் என்பதை உண்மையில் கணிக்க முடியாது மேலும் அது பல இன்வர்ஷன் களை சந்தித்தால் அது நிச்சயமாக அதன் டெட்லைனை இழக்கக்கூடும் மோசமான நிலையில் அதிக ப்ரையாரிட்டி பணியால் அனுபவிக்கப்படும் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் எண்ணிக்கை அன்பவுண்டட் ஆக மாறக்கூடும் மேலும் இந்த நிலையால் அதிக ப்ரையாரிட்டி பணி அதன் டெட்லைன் ஐ இழக்கலாம் எனவே ஒவ்வொரு ரியல் டைம் அப்ளிகேஷன் டெவலப்பரும் அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் மாற்றத்திற்கு எதிராக போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற சிக்கலைப் புரிந்து கொள்ள வேண்டும் அது எப்போது எழக்கூடும் எப்போது அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் சிக்கலை சமாளிப்பது என்பதையும் அறிந்து கொள்வது அவசியம் இந்த சிக்கலை கவனித்துக்கொள்ளாவிட்டால் மோசமான சூழ்நிலை ஏற்படும் போது அதிக ப்ரையாரிட்டி பணி நிச்சயமாக அதன் டெட்லைனை இழக்கும் ஒரு டிசைனர்ரும் ரியல் டைம் அப்ளிகேஷன் டெவலப்பரும் அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் சிக்கலை சரியாகக் கையாளாவிட்டால் பல ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் மாற்றங்கள் இருக்கும் மேலும் ஒரு முக்கியமான பணி அதன் டெட்லைனை இழக்கக்கூடும் கடந்த காலங்களில் டிசைனர்ர்கள் இவற்றைப் போதுமான அளவு கவனித்துக்கொள்ள முடியாததால் சிஸ்டம் தோல்வி அடைந்ததற்கு பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன இந்த பல எடுத்துக்காட்டுகளில் மிகவும் பிரபலமான உதாரணம் மார்ச்பாத்ஃபைண்டர் ஆகும் மார்ச்பாத்ஃபைண்டர் ரில் நடந்த சம்பவம் பின்வருமாறு க்ரிட்டிக்கல் செக்ஷன் செமாஃபோர்ஸ் மற்றும் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் ஆகியவற்றுடன் தொடர்புடைய சில எளிய கருத்துக்கள் பின்வருமாறு T1 மற்றும் T3 ஆகிய இரண்டு பணிகள் ஒரு நான்பிரீஎம்டபல் ரிசோர்ஸ்சை பகிர்ந்து கொள்கின்றன மேலும் இது எக்ஸ்க்ளூசிவ் மோடில் எக்சீக்யூட் ஆக வேண்டும் T1 மற்றும் T3 பணி சில லோக்கல் எக்சிக்யூஷன் செய்வதின் சுருக்கம் பின்வருமாறு அவை செமாஃபோருக்காகக் காத்திருக்கின்றன மேலும் அவற்றை பெற்றதும் சார்டு ரிசோர்ஸ்சை அணுகி பின்னர் அவை செமாஃபோரை விடுவிப்பர் ரிசோர்ஸ்ஐ அணுகுவதற்காக ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆல் வழங்கப்படும் இரண்டு பிரிமிடிவ் P மற்றும் V P செமாஃபோர் வெயிட் மற்றும் V செமாஃபோர் ரிலீஸ் இந்த கோடு க்ரிட்டிக்கல் செக்ஷன் என அழைக்கப்படுகிறது பின்னர் அவை மேலும் லோக்கல் ப்ராசசிங் செய்யலாம் நாம் இங்கே நிறுத்துவோம் இந்த கட்டத்தில் இருந்து அடுத்த லெக்சரை தொடரலாம்